பொறியியல் நடைமுறையில் நெறிமுறைகள் அமர்வுக்கு வரவேற்கிறேன் இன்று சுற்றுச்சூழலில் பொறியாளர்களின் பொறுப்பு பற்றி அறிந்து கொள்வோம் சுற்றுச்சூழலுக்கு நாம் ஏன் பொறுப்பாக இருக்க வேண்டும் சுற்றுச்சூழலில் இருந்து எதையாவது எடுத்துக்கொள்கிறோம் நாம் தீங்கு விளைவிப்போம் அல்லது நீங்கள் சுற்றுசூழலில் இருந்து பிரித்தெடுப்பது போல் இல்லை என்றால் நீங்கள் பொறுப்பேற்கவில்லை என்றால் அது என்னவாகும் என்று நமக்கு தோன்றலாம் சுற்றுச்சூழலில் இருந்து பிறகு எப்படி புதிய பொருட்களை உற்பத்தி செய்வது எந்த அளவிற்கு அதைச் செய்ய வேண்டும் பிறகு அதைச் செய்யாமல் போகலாம் சுற்றுச்சூழலுக்கு நாம் எவ்வாறு பொறுப்பாகி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதைக் குறைக்க முயற்சிக்கிறோம் இவை இப்போது முக்கியமான கேள்விகளாக உள்ளன இவை பொறியாளர்களின் மனதில் உள்ளன ஏனென்றால் சுற்றுச்சூழலில் எந்தவொரு வளர்ச்சியின் முழு செயல்முறையிலும் முக்கியமான பங்கேற்பாளர் மேலும் இது ஒரு அமைதியான பங்கேற்பாளராக இருப்பதால் ஆர்ப்பாட்டங்களை வழங்குவதைப் போல எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது மற்ற விஷயங்களில் நீங்கள் அணை கட்டும்போது மனிதனுக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் மற்ற பங்கேற்பாளர்கள் விரும்பும் விஷயங்களில் அவர்கள் ஒரு குழுவை உருவாக்கி எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் பேச முடியாத ஒரு அமைதியான பங்கேற்பாளர் சூழல் சுற்றுச்சூழல் ஆகும் தயவு செய்து அதனை கவனித்துக் கொள்ளுங்கள் எனவே அப்படியானால் மனித நாகரிகத்தின் சீரான சகவாழ்வுக்கான இந்த அமைதியான ஆனால் மிக முக்கியமான பங்கேற்பாளருக்கு என்ன நடக்கும் மற்றும் பொறியாளர்களின் பொறுப்புகள் என்ன இந்த அமர்வில் இதைப் பற்றி அறிந்து கொள்வோம் எனவே பொறியாளர்களுக்கு பொறியாளர்களின் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பொறுப்பைப் பற்றி பேசும்போது இந்த பிரிவின் கீழ் என்ன விவாதிக்கப்படும் என்பதில் கவனம் செலுத்துவோம் சுற்றுச்சூழல் பொறியியல் சூழலியல் மற்றும் பொருளாதாரம் சாதாரண மனிதனின் கண்ணுக்குத் தெரியாத சோகம் பொறியாளர்களுக்கான நெறிமுறைகள் சுற்றுச்சூழல் தலைமை ஆசியாவிற்கான சுற்றுச்சூழல் தலைமைக்கான பார்வை சுற்றுச்சூழல் சட்டங்கள் போன்றவற்றில் மாறிவரும் முன்னோக்குகள் போன்றவை இன்றைய விவாதத்தின் சுருக்கம் பேரழிவுகளைத் தடுப்பது மற்றும் செலவுக்கான வழியை மாற்றுவது மற்றும் சமூக செயல்பாடு இந்த புள்ளிகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டுகளுடன் விவாதிப்போம் இந்த எடுத்துக்காட்டில் இருக்கலாம் முடிவில் இந்த காரணிகள் அனைத்தும் நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகளில் எவ்வாறு முக்கியமானதாகத் தோன்றுகின்றன என்பதைப் பார்க்கவும் எனவே சுற்றுச்சூழலில் மாறிவரும் கண்ணோட்டத்துடன் தொடங்குவோம் எனவே சுற்றுச்சூழலைப் பற்றிய புதிய சிந்தனை முறையானது சுற்றுச்சூழலைப் பற்றிய பொறியாளர்கள் மற்றும் பிற பயன்பாட்டு விஞ்ஞானிகளின் பொறுப்பை வரையறுப்பதில் சிக்கலை அதிகரித்துள்ளது எனவே புரிதலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் உண்மையில் சூழல் என்றால் என்ன சுற்றுச்சூழலுடன் நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் எனவே சிந்தனையில் அந்த மாற்றத்துடன் பொறுப்பிலும் மாற்றம் உள்ளது மற்றும் நமது செயல்களுக்கான பொறுப்பு ஆகும் எனவே 1970 க்கு முன் சுற்றுச்சூழலை வெறுமனே சுற்றுச்சூழலையும் அருகில் உள்ள பொருட்களின் கூட்டத்தையும் குறிக்கிறது ஆனால் இன்று இது ஒரு சிக்கலான கலவையாகும் மற்றும் உயிரினத்திற்கு வெளிப்புறமாக இருக்கும் மற்றும் எந்தவொரு திறனிலும் அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் காரணிகளின் கலவையாகும் கூடுதலாக மனித வளர்ச்சி புவி வெப்பமடைதல் இயற்கை வளங்களின் குறைவு மற்றும் வளங்களின் அதிகப்படியான பயன்பாடு போன்ற சவால்கள் அதை மேலும் சிக்கலாக்குகின்றன எனவே 1970 முதல் இன்று வரை நீங்கள் பார்த்தால் வரையறையில் ஒரு பெரிய மாற்றம் உள்ளது ஏன் 1970 ஆம் ஆண்டில் அது ஒருவேளை உடல் சூழலையும் அருகில் உள்ள பொருட்களின் கூட்டத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தது ஆனால் இப்போது அது கிடைத்துள்ளது இது உடல் சூழல் மட்டுமல்ல இது ஒரு சிக்கலான காரணிகளின் கலவையாகும் இது உயிரினத்திற்கு வெளியே உள்ளது மற்றும் எந்தவொரு திறனிலும் அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது எனவே இது புவி வெப்பமடைதல் மற்றும் இயற்கை வளங்களின் குறைவு வளங்களை அதிகமாகப் பயன்படுத்துதல் அல்லது மனித வளர்ச்சி மற்றும் மக்கள்தொகையின் சவால்கள் போன்ற இயற்கை விஷயங்களைப் போல இருக்கலாம் எனவே சுற்றுச்சூழலின் தற்போதைய வரையறை சுற்றுச்சூழலின் கிளையிலிருந்து உருவானது இது முற்றிலும் ஒரு புதிய அறிவியல் துறையாகக் கருதப்படுகிறது இது சுற்றுச்சூழலை சித்தரிக்கிறது மற்றும் உயிரினத்திற்கும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவைப் படிக்கிறது உறவு என்ற வார்த்தை இங்கு முக்கியமானது எனவே ஒரு உயிரினம் உள்ளது ஒரு சூழல் உள்ளது ஆனால் சூழலியல் கூறுகிறது இது இந்த உயிரினத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவு இது மிகவும் முக்கியமானது மற்றும் சரியாக வரையறுக்கப்பட வேண்டும் ஏனெனில் இது பரஸ்பர சகவாழ்வுக்கு வழிவகுக்கிறது மற்றும்இது ஒரு சினெர்ஜி ஆகும் சூழலியலின் தோற்றம் பொறியியல் நடைமுறையில் இரசாயன பொறியியல் சிவில் இன்ஜினியரிங் போன்ற பல புதிய பகுதிகளுக்கு வழிவகுத்தது ரேச்சல் கார்சன் ஒரு கடல் உயிரியலாளர் இன்று சுற்றுச்சூழலை உணரும் விதத்தில் மாற்றத்தை கொண்டு வந்த பெருமைக்குரியவர் 1962 ஆம் ஆண்டில் அவர் தனது 'silent spring' புத்தகத்தின் மூலம் சுற்றுச்சூழலில் பூச்சிக்கொல்லிகளின் தாக்கம் குறித்த பொது மற்றும் கொள்கை வகுப்பாளர்களின் நனவை மாற்றினார் எனவே அங்கு நாம் பொறியியல் சூழலியல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவுக்கு வருகிறோம் சுற்றுச்சூழலை நாம் அந்த உயிரினங்களின் மக்கள்தொகையை பாதிக்கும் விதங்களில் ஒருவருக்கொருவர் மற்றும் அவற்றின் உடல் சூழலுடன் தொடர்பு கொள்ளும் உயிரினங்களின் குழுவாக வரையறுக்கிறோம் எனவே நாம் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பைப் பற்றி பேசுகிறோம் அங்கு ஒரு உயிரினத்தின் குழு உள்ளது இது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறது எனவே இந்த உயிரினங்களின் மக்கள்தொகையை பாதிக்கும் வகையில் ஒருவருக்கொருவர் மற்றும் அவற்றின் உடல் சூழலுடன் உயிரினங்களின் குழு தொடர்பு கொள்ளும் எனவே நீங்கள் இதை ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு என்று வரையறுக்கும்போது சுற்றுச்சூழல் அமைப்பு பொறியியலுடன் எவ்வாறு தொடர்புடையது அது ஏன் தொடர்புடையது ஏனெனில் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழலைக் குழப்பினால் அது சுற்றுச்சூழலில் இணைந்து வாழும் பல இனங்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே இந்த உறவை நாம் ஏன் படிக்க வேண்டும் ஏனென்றால் தொழில்நுட்பத்தை கொண்டு வரும் பொறியியல் சுற்றுச்சூழலை சீர்குலைக்க விரும்பினால் அல்லது சுற்றுச்சூழலுக்கு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தினால் அது ஒன்றோடொன்று உள்ள பல இனங்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே இங்கே பயனுள்ள கண்ணோட்டத்தில் இருந்து நாம் தொழில்நுட்பத்தில் இருந்து நாம் கொண்டிருக்கும் விளையாட்டைப் போலவே பார்க்கலாம் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய செலவு அதிகம் என்று சொன்னோம் சுற்றுச்சூழலை சீர்குலைக்க முயற்சித்தால் அந்த தொழில்நுட்பம் சுற்றுச்சூழலில் இணைந்து வாழும் பல உயிரினங்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் நெறிமுறைகளில் ஒரு தேவை எழுகிறது இது சுற்றுச்சூழல் தொடர்பான தார்மீக பிரச்சினைகள் மற்றும் தார்மீக முன்னோக்குகள் நம்பிக்கைகள் மற்றும் அந்த பிரச்சினைகள் தொடர்பான அணுகுமுறைகளைக் குறிக்கிறது ஏனெனில் இந்த பாதிப்பு உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில்நுட்பத்தால் சுற்றுச்சூழல் அமைப்பு உயிரினத்தின் சுற்றுச்சூழலில் மாற்றங்களைக் கொண்டுவர முயற்சிக்கிறது அதனால்தான் சுற்றுச்சூழல் நெறிமுறைகளின் தேவை உள்ளது இது இது தொடர்பான தார்மீக சிக்கல்களை ஆய்வு செய்கிறது சுற்றுச்சூழலைப் பொறுத்தவரை மற்றும் தார்மீக முன்னோக்குகள் நம்பிக்கைகள் அவை நம்மை வழிநடத்துகின்றன மற்றும் சுற்றுச்சூழலைப் பற்றி பொறியியலாளர்கள் கொண்டிருக்கும் அணுகுமுறைகள் அவர்களுக்குச் சுரண்டல் மனப்பான்மை இருந்தால் அல்லது சுற்றுச்சூழலைப் பற்றிய அக்கறையுள்ள மனப்பான்மை இருந்தால் அது அவர்களின் தொழில்நுட்பத்தின் மூலம் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்ள விரும்புவதும் அவர்களின் விநியோகங்களை வழங்குவதும் அவர்களின் வழிகளை நிச்சயமாக பாதிக்கும் எனவே மிக முக்கியமான இரண்டு விவாதங்களை இப்போது பார்ப்போம் ஒன்று கண்ணுக்குத் தெரியாத கை மற்றொன்று காமன்ஸின் சோகம் இது சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறைகளைப் பற்றி விவாதிக்கும்போது மிகவும் முக்கியமானது சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறைகள் பற்றி விவாதிக்கும்போது இரண்டு கருத்துக்கள் என்ன அது எவ்வாறு தொடர்புடையது என்பதைப் பார்ப்போம் இந்த இரண்டு உருவகங்களும் சுற்றுச்சூழலைப் பற்றிய சிந்தனையில் முக்கியமாக ஆதிக்கம் செலுத்துகின்றன நாம் கண்ணுக்குத் தெரியாத கை மற்றும் பொதுவான துயரங்களில் சொன்னோம் இவை இரண்டும் ஏன் ஏனெனில் இந்த இரண்டு உருவகங்களும் சுற்றுச்சூழலில் சந்தையின் திட்டமிடப்படாத செல்வாக்கை எடுத்துக்காட்டுகின்றன ஆனால் ஒன்று நம்பிக்கையானது மற்றும் மற்றொன்று அந்த தாக்கங்களைப் பற்றி எச்சரிக்கையாக உள்ளது எனவே சுற்றுச்சூழலில் சந்தையின் திட்டமிடப்படாத செல்வாக்கு என்ற வார்த்தை சில நேரங்களில் என்ன நடக்கிறது தீங்கு வேண்டுமென்றே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு பங்கேற்பாளரின் தேவைகளுக்கு பதிலளிக்கும் செயல்பாட்டில் அது நிகழலாம் சுற்றுச்சூழலின் தேவைகள் வடிவில் தன்னைப் பாதுகாத்துக் கொள்வதற்கான சுற்றுச்சூழலின் உரிமையாகும் இது முதலில் சில நேரங்களில் கவனிக்கப்படாமல் உள்ளது மேலும் அது வேண்டுமென்றே செய்யப்படாவிட்டாலும் அவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆனால் மனித பங்கேற்பாளர்களின் தேவைகளுக்கு பதிலளிக்கும் விதத்தில் அது நடக்கலாம் நாம் சில நேரங்களில் சுற்றுச்சூழலின் உரிமைகளைப் புறக்கணிக்கிறோம் அது முதலில் இருக்கும் வடிவத்தில் உள்ளது மற்றும் அங்கு கருத்து வேற்றுமை உள்ளது மற்றும் அங்கு அது கண்ணுக்கு தெரியாத கை மற்றும் பொது சோகம் வருகிறது எனவே 1776 ஆம் ஆண்டு ஒன்பதில் ஆடம் ஸ்மித்தின் கண்ணுக்குத் தெரியாத கையைப் பற்றியும் இப்போது நாடுகளின் செல்வத்தைப் பற்றி விவாதிப்போம் எனவே இப்போது நாம் பார்ப்பது என்ன கொடுக்கப்பட்ட கருத்து என்ன ஸ்மித் ஒரு கண்ணுக்குத் தெரியாத மற்றும் தெய்வீகக் கரம் ஒரு முரண்பாடான முறையில் சந்தையை நிர்வகிக்கிறது வணிகர்கள் தங்கள் சுயநலம் அல்லது நன்மைகளை மட்டுமே நினைக்கிறார்கள் கசாப்புக் கடைக்காரன் மதுபானம் தயாரிப்பவன் அடுமனை தொழில் செய்வோன் ஆகியோரின் கருணையால் நாம் இரவு உணவை எதிர்பார்ப்பதில்லை மாறாக அவர்களின் சொந்த நலன்களைக் கருத்தில் கொண்டு தொழில் செய்வர் ஆயினும்கூட அவர் தனது சொந்த ஆதாயத்தை மட்டுமே நோக்கமாகக் கொண்டிருந்தாலும் அவரது நோக்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாத ஒரு முடிவை ஊக்குவிக்க ஒரு கண்ணுக்கு தெரியாத கையால் அவர் வழிநடத்தப்படுகிறார் அவர் தனது சொந்த நலனைப் பின்தொடர்வதன் மூலம் அவர் உண்மையில் சமூகத்தை மேம்படுத்த விரும்புவதை விட சமூகத்தை மிகவும் திறம்பட ஊக்குவிக்கிறார் பொது நலனுக்காக வர்த்தகம் செய்வதை பாதித்தவர்கள் செய்த நன்மைகளை நான் அறிந்ததில்லை எனவே எல்லோரும் எதைப் பற்றி பேசுகிறார்கள் ஒருவேளை அவர் தங்கள் சொந்த லாபத்தை நோக்கி நகர்கிறார் ஆனால் அதைச் செய்வதில் சமூகத்தின் நன்மையைப் போலவே அவர்களும் பங்களிக்கிறார்கள் ஆனால் இங்கு என்ன முக்கியம் ஊக்குவிப்பதன் ஒரு பகுதியாக சமூகத்தின் நன்மைகள் புறக்கணிக்கப்படலாம் அல்லது சுற்றுச்சூழலின் உரிமைகள் மீறப்படலாம் எனவே நாம் இங்கே என்ன புரிந்துகொள்கிறோம் கண்ணுக்குத் தெரியாத கை உருவகம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் சேதத்தை போதுமான அளவு கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களின் சொந்த மனிதனின் சுயநலத்தை மேம்படுத்துவது சுயநலம் அல்லது சமூகத்தின் நலனை மேம்படுத்துவது போன்ற செயல்பாட்டில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் மாசு சுற்றுச்சூழலில் ஒன்றாக வசிக்கும் இயற்கை வாழ்விடங்களை அழித்தல் மற்றும் பகிரப்பட்ட வளங்களின் குறைவு மற்றும் சேதம் போன்றவை சில நேரங்களில் நிகழலாம் ஆதம் ஸ்மித்தால் பெருகிவரும் மக்கள்தொக கட்டுப்பாடற்ற முதலாளித்துவம் மற்றும் பொருட்களின் விலையில் சேர்க்கப்படாத பொருளாதாரத் தாக்கங்களான சந்தை வெளிப்புறங்கள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த தாக்கத்தை முன்னறிவித்திருக்க முடியாது சுற்றுச்சூழலைப் பொறுத்தவரை இவற்றில் பெரும்பாலானவை எதிர்மறையான வெளிப்புறங்கள் ஆகும் எனவே மனித இன மக்கள்தொகைக்கான நேர்மறைகளை ஊக்குவிக்கும் வரிசையில் சில சமயங்களில் தெரிந்தோ தெரியாமலோ சுற்றுச்சூழலுக்கு எதிர்மறையான புறச்சூழல்களை மாசுபடுத்துதல் இயற்கை வாழ்விடங்களை அழித்தல் பகிரப்பட்ட வளங்களின் குறைவு மற்றும் பொதுவான வளங்களுக்கு திட்டமிடப்படாத மற்றும் பெரும்பாலும் மதிப்பிடப்படாத சேதம் போன்றவற்றை ஊக்குவிக்கிறோம் எனவே பெரிய கண்ணோட்டத்தில் நீங்கள் நினைத்தால் சுற்றுச்சூழலும் ஒரு பங்கேற்பாளராக இருக்கும் பின்னர் நீங்கள் ஒரு பெரிய கண்ணோட்டத்தை எடுத்துக் கொண்டால் நீங்கள் மேற்கொள்ளும் பல்வேறு திட்டங்கள் என்ன என்பது போன்ற கேள்விகளை நாம் சிந்திக்க வேண்டும் கட்டிடம் கட்டுவது அல்லது மரங்களை வெட்டி பாலம் அல்லது சாலை அமைப்பது அல்லது காட்டின் ஒரு பகுதியை அகற்றி வணிக வளாகம் அமைப்பது போன்ற அந்த திட்டங்களின் தாக்கம் என்ன எனவே அது எவ்வளவு தூரம் நியாயமானது ஒரு பங்கேற்பாளரின் நன்மையை நாம் விளம்பரப்படுத்தலாம் ஆனால் மற்ற பங்கேற்பாளரால் செலுத்தப்படும் முக்கிய செலவில் மற்றும் ஒருவேளை நீண்ட காலமாக நீங்கள் இரு பங்கேற்பாளர்களின் சக வாழ்வின் சினெர்ஜியைப் பற்றி பேசும்போது இந்த பரஸ்பர சகவாழ்வுக்கு அது பயனளிக்காது அடுத்து காமன்ஸின் சோகம் பற்றி விவாதிப்போம் இது 1968 ஆம் ஆண்டில் காரெட் ஹார்டின் என்பவரால் வழங்கப்பட்டது அரிஸ்டாட்டிலின் கவனிப்பில் ஆழமாக வேரூன்றியது நாம் தனித்தனியாக சொந்தமாக இல்லாத மற்றும் வரம்பற்ற விநியோகத்தில் இருப்பதாகத் தோன்றும் விஷயங்களைப் பற்றி சிந்திக்காமல் இருக்கிறோம் எனவே இங்கே இது குறைவான கவனக்குறைவைப் பற்றி பேசுகிறது நமக்குச் சொந்தமில்லாத விஷயங்களைப் பற்றி நாம் அதிகம் சிந்திக்க மாட்டோம் மற்றும் நிறைய சப்ளை இருப்பதாக நாம் நினைக்கிறோம் வில்லியம் ஃபாஸ்டர் லாயிட் இந்த நிகழ்வில் நம்பிக்கை கொண்டிருந்தார் இது பின்னர் 1968 இல் காரெட் ஹார்டினால் காமன்ஸின் துயரம் என்று அழைக்கப்பட்டது எளிமையான வார்த்தைகளில் இது தனிப்பட்ட மற்றும் கூட்டு பகுத்தறிவுக்கு இடையிலான மோதலை எடுத்துக்காட்டுகிறது வளங்களுக்கான வரம்பற்ற அணுகலைப் பெறும்போது நம் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் அதிகமாகப் பயன்படுத்துவது மற்றவர்களும் அதைச் செய்வது நீண்ட காலத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே தார்மீகக் கண்ணோட்டத்தில் நீங்கள் இதைப் பற்றி பேசும்போது இங்கே பேசலாம் பொதுவாக எல்லோரும் நினைப்பது என்னவென்றால் ஏதாவது ஏராளமாக கிடைத்தால் நான் எதையாவது அதிகமாகப் பயன்படுத்தினால் அது ஒட்டுமொத்த அமைப்புக்கும் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் எல்லோரும் அப்படிச் சிந்திக்கத் தொடங்கினால் அது நீண்ட காலத்திற்கு சுற்றுச்சூழலில் பெரும் தாக்கத்தையும் எதிர்மறையான தாக்கத்தையும் பாதகமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும் சுயகட்டுப்பாட்டின் அறம் பற்றிய கேள்வி இங்கே வருகிறது வளங்களைத் தேவையான அளவிற்கு மட்டுமே பயன்படுத்தவும் விரயங்களைக் குறைக்கவும் உருவாக்கப்பட்ட தீங்கை மீண்டும் மாற்ற முயற்சிக்கவும் இடது பகுதிகளைப் பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள் அவற்றைக் கவனித்துக் கொள்ளுங்கள் எனவே இது மீண்டும் ஒரு நற்பண்புகளைப் பற்றி பேசுகிறது இது சுற்றுச்சூழலைக் கவனித்துக்கொள்ள முயற்சிக்கிறது மேலும் வளங்களை அதிகமாகப் பயன்படுத்துவதைத் தடுக்கும் சுய கட்டுப்பாட்டை விதிக்கிறது காற்று நிலம் காடு ஏரிகள் பெருங்கடல்கள் அழிந்து வரும் உயிரினங்கள் போன்ற பொதுவான இயற்கை வளங்களின் அதே வகையான ஆக்கிரமிப்பு தீங்கிழைக்காத ஆனால் கவனக்குறைவு சுரண்டல் எழுகிறது உண்மையில் ஒட்டுமொத்த உயிர்க்கோளமும் அழிவுகரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே மக்கள்தொகை அதிகரித்து வரும் இன்றைய சகாப்தத்திலும் இயற்கை வளங்கள் குறைந்து வரும் சகாப்தத்திலும் சுற்றுச்சூழல் சவால்களைப் பற்றி சிந்திப்பதில் காமன்ஸின் சோகம் இன்னும் மிகவும் சக்திவாய்ந்த பிம்பமாக உள்ளது எனவே நாம் இதைப் பற்றி பேசும் இடத்தில் சுற்றுச்சூழல் அமைப்பைப் பற்றி விவாதித்தோம் கண்ணுக்குத் தெரியாத கையைப் பற்றி விவாதித்தோம் பொதுவுடமைகளின் சோகம் பற்றியும் விவாதித்தோம் பின்னர் அனைத்து பங்கேற்பாளர்களின் சமநிலையான சகவாழ்வை நாம் புரிந்துகொள்கிறோம் நாம் மனித மக்களின் நலனில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுச்சூழலின் உரிமைகளுக்கும் சமமாகப் பொறுப்பேற்க வேண்டும் மேலும் சுற்றுச்சூழலின் உரிமைகளைப் பாதுகாப்பதில் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இதன்மூலம் இந்த வெவ்வேறு பங்கேற்பாளர்களிடையே ஒரு ஒருங்கிணைப்பு உருவாகிறது இது பரஸ்பர சகவாழ்வுக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் நன்மை பயக்கும் அடுத்து நிலையான வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்கு பற்றி விவாதிப்போம் இதில் பங்கேற்பாளர்களின் உரிமைகளைப் பாதுகாப்பது தற்போதைய தலைமுறை மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு பரஸ்பர சகவாழ்வுக்குச் செல்வது போன்றவற்றைப் பற்றி பேசுகிறோம் நாம் மக்களைப் பற்றி மட்டுமல்ல லாபத்தைப் பற்றி மட்டுமல்ல கிரகத்தைப் பற்றியும் சிந்திக்கிறோம் எனவே இந்த சூழலில் நிலையான வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்கு பற்றி விவாதிப்போம் அதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிலையான வளர்ச்சி என்றால் என்ன நாம் நிலையான வளர்ச்சியைப் பற்றி பேசும் போதெல்லாம் மக்கள் லாபம் மற்றும் கிரகத்தின் சமநிலையான அணுகுமுறையைப் பற்றி பேசுகிறோம் மேலும் இது லாபம் மற்றும் மக்கள் மீது கவனம் செலுத்துவது போன்ற சூழல் மட்டுமல்ல அது கிரகத்தின் மீதும் உள்ளது தற்போதைய தலைமுறையின் வழிமுறைகளை கவனித்துக்கொள்கிறது ஆனால் எதிர்கால சந்ததியினருக்காகவும் பாதுகாக்கிறது இதனால் அவர்கள் தற்போதைய தலைமுறை அனுபவிக்கும் நன்மைகளை அனுபவிக்க முடியும் எனவே இந்த நிலையான வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்கு என்ன என்பதைப் பார்ப்போம் இன்று பொறியியலாளர்கள் சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய பொறியாளர்களின் பணியின் மகத்தான தாக்கத்தின் காரணமாக நிலைத்தன்மை பற்றிய விவாதத்திற்கு வரும்போது மகத்தான பங்கை வகிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் வரலாற்று ரீதியாக பொறியாளர்கள் சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பானவர்களாக கருதப்படவில்லை அப்படித்தான் சமூகத்தில் மனப்பான்மை மேலோங்கி நிற்கிறது அது தவறாக நடந்தாலோ அல்லது எதிர்மறையான வழியில் சமூகத்தை பெரிதும் பாதித்தாலோ என்ன செய்வது போன்ற சட்டங்கள் எதுவும் இல்லை அனைத்து பொறியாளர்களும் சுற்றுச்சூழல் மதிப்புகள் மற்றும் சிக்கல்களைப் புரிந்துகொள்வதற்கும் அவற்றைத் தீர்ப்பதற்கும் எவ்வாறு சிறந்த முறையில் அவற்றை ஒருங்கிணைக்க முடியும் என்பதைப் பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் பொறியாளர்களால் வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள் தயாரிப்புகள் மற்றும் செயல்முறைகள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக் கழிவுகளை வெளியிடலாம் பூச்சிக்கொல்லிகளைப் போலவே சில பொறியியல் வளர்ச்சிகள் விவசாய நிலங்களை வெள்ளத்தில் மூழ்கடித்து ஈரநிலங்களை வடிகட்டுகின்றன மற்றும் காடுகளை அழிக்கின்றன மறுபுறம் பொறியாளர்கள் சுற்றுச்சூழலை பாதிக்கும் எதிர்மறையை குறைக்க அல்லது அகற்ற மேம்பாடுகளில் வேலை செய்கிறார்கள் எனவே பொறியாளர்களுக்கு சுற்றுச்சூழலின் முதன்மையான அக்கறை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் திட்டங்கள் அல்லது பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக் கழிவுகளை வெளியிடலாம் சில நேரங்களில் இது காடுகளின் நேரடி அழிவுக்கு வழிவகுக்கும் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் சில நேரங்களில் பொறியாளர்கள் சுற்றுச்சூழலில் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்க அல்லது அகற்ற தங்கள் பணிகளை எவ்வாறு மேம்படுத்துவது போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் எனவே கரோலின் விட்பேக் தனது பொறியியல் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சியில் நெறிமுறைகள் என்ற புத்தகத்தில் சரியாகச் சுட்டிக்காட்டியபடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான பொறியாளர்கள் மற்றும் பயன்பாட்டு விஞ்ஞானிகளின் தொழில்முறை பொறுப்பு பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவர்களின் பொறுப்பு போன்றவை இரண்டு வகையான அபாயங்கள் ஆகும் அதனை பற்றிய கவனம் தேவை இப்போது அந்த ஆபத்து என்னவெனில் குறைந்தபட்சம் சில முக்கிய முடிவெடுப்பவர்களால் அடையாளம் காணப்படாத ஆபத்து மற்றும் சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்கு கடுமையான அல்லது அதிகப்படியான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது மேலும் சூழ்நிலையின் அம்சமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆபத்துகள் ஆனால் அவை முற்றிலும் அகற்றப்பட முடியாதவை மற்றும் பிற அபாயங்கள் மற்றும் செலவை அதிகரிப்பதன் மூலம் மட்டுமே குறைக்க முடியும் எனவே நாம் இதற்குப் போகலாமா இதற்குப் போகக் கூடாதா என்பது போன்ற ஒரு இக்கட்டான முடிவு ஏனெனில் நீங்கள் ஒரு ஆபத்தை குறைக்க விரும்பினால் அதன் சாத்தியக்கூறுகள் மற்ற அபாயங்களை அதிகரிக்கலாம் மேலும் நாம் அதிக செலவு செய்கிறோம் எனவே நாம் என்ன செய்வது எனவே இது முக்கியமாக எந்த ஒரு பொறியியல் திட்டத்தை செயல்படுத்தும் முன் இடர் மதிப்பீட்டைப் பேசும் இடர் அம்சத்திலிருந்து வெளிப்படுகிறது எனவே நாம் பார்ப்பது இந்த இரண்டு வகையான ஆபத்துக்களில் இருந்து எனவே இங்கே ஆபத்து அடையாளம் காணப்படாமல் போய்விட்டது மேலும் இது அதிகப்படியான அச்சுறுத்தல் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது குறைப்பு மற்றும் தணிப்புக்கு செல்லலாமா வேண்டாமா என்பது போன்ற ஒரு அணுகுமுறை தவிர்ப்பு முரண்பாடாக இருக்கலாம் ஏனென்றால் அதைச் செய்ய நீங்கள் ஆபத்து காரணிகளுக்கு உங்களைத் திறந்து விடுவது போல் ஆகிவிடுகிறீர்கள் பின்னர் செலவு ஈடுபாடு ஆகும் ஆனால் எதையாவது குறைக்க இது மிகவும் முக்கியமானது மற்ற விஷயங்களுக்கு ஆபத்தின் நிகழ்தகவை அதிகப்படுத்தினால் அதற்குப் போகலாமா வேண்டாமா என்ற முடிவு விவாதத்தின் இந்தப் பகுதியில் இடம்பெற்றுள்ளது எனவே இப்போது நிலையான வளர்ச்சிக்கான பொறியாளர்களுக்கான சில நெறிமுறைக் குறியீடுகளைப் பார்ப்போம் 1997 ஆம் ஆண்டில் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் வழங்கிய நெறிமுறைகளை நாம் ஆராய்வோம் அதில் பொறியாளர் பொதுமக்களின் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் நலன் ஆகியவற்றில் முதன்மையானவராக இருக்க வேண்டும் மற்றும் அவர்களின் தொழில்முறை கடமைகளின் செயல்திறனில் நிலையான வளர்ச்சியின் கொள்கைகளுக்கு இணங்க பாடுபட வேண்டும் என்று கூறுகிறது எனவே இது பிரிவு ஐப் பெற்றுள்ளது இது பொறியாளர் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது முதலாளிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பிற நிறுவனங்களால் நிலையான வளர்ச்சியின் கொள்கைகள் மீறப்படும்போது முறையான அதிகாரிகளுக்குத் தெரிவிக்க வேண்டிய தேவையும் உள்ளது அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் கோட் பரிந்துரைகளை செய்கிறது மேலும் பொறியாளர்கள் என்ன தேவைகள் என்பதை விரும்புவார்கள் மற்றும் என்ன பொறியாளர்கள் பரிந்துரைகளை குறிக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழலைப் பொறுத்து பொறியாளர்களுக்கான தேவைகளை வெளிப்படையாகக் கூறுகிறது எனவே பிரிவு 1 f இல் நாம் என்ன காண்கிறோம் இந்த அறிக்கை மிகவும் முக்கியமானது பொறியாளர் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த சுற்றுச்சூழலை மேம்படுத்த உறுதியளிக்க வேண்டும் எனவே பொறியாளர்களின் பொறுப்பு மற்றும் கடமைகளுக்குள் நாம் வரையறையை விரிவுபடுத்தியுள்ளோம் இது பாதுகாப்பு ஆரோக்கியம் பொதுச் செல்வம் மற்றும் பொதுச் செல்வத்தின் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் செல்வப் பாதுகாப்பு போன்றவற்றை உள்ளடக்கியது வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவதற்காக சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டுடன் நாம் அதைச் சேர்க்கிறோம் நாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் நெறிமுறைகளுக்குச் செல்கிறோம் IEEE நெறிமுறைக் குறியீடு பொதுமக்களின் பாதுகாப்பு உடல்நலம் மற்றும் நலன் நெறிமுறை வடிவமைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி நடைமுறைகளுக்கு இணங்க முயற்சிப்பது மற்றும் பொதுமக்களுக்கு அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் காரணிகளை உடனடியாக வெளிப்படுத்தும் வகையில் புள்ளி 1 இல் தொடங்குகிறது எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் நலனில் நாம் காண்பது ஒரு முக்கிய கவலையாக உள்ளது மக்கள் கிரகம் மற்றும் தற்போதைய தலைமுறையின் தேவைகள் மற்றும் எதிர்கால சந்ததியினரின் தேவைகளைப் பூர்த்தி செய்யும் நெறிமுறை வடிவமைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி நடைமுறைகளுக்கு இணங்கவும் பொது அல்லது சுற்றுச்சூழல் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளைப் பற்றி உடனடியாக வெளிப்படுத்துவதும் ஆகும் எனவே பொதுமக்களுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ ஆபத்தை விளைவிக்கும் என்று நீங்கள் பேசும்போது மிக முக்கியமான பங்கேற்பாளர்களில் ஒருவராக சுற்றுச்சூழலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளோம் எந்தவொரு பொறியியல் நடைமுறையும் பொதுவாக பொதுமக்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்கும் என எதிர்பார்க்கப்படும் பட்சத்தில் சாத்தியமான அச்சுறுத்தல்களை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த IEEE குறியீடு அதன் உறுப்பினர்களுக்கு உறுதியளிக்கிறது எனவே இது ஒரு விழிப்புணர்வு உருவாக்கம் IEEE குறியீடு வழிகாட்டுதல் போன்ற ஏதேனும் ஆபத்து மற்றும் சாத்தியமான அச்சுறுத்தல் பற்றி உறுப்பினர்கள் அறிந்தால் அதை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துவது பொறுப்பின் ஒரு பகுதியாகும் எந்தவொரு பொறியியல் நடைமுறையும் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே சாத்தியமான அச்சுறுத்தல்களைப் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குவது இது ஒரு பொறியியல் பயிற்சியிலிருந்து வருவது போல் இருக்கலாம் அது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பொறுப்பின் ஒரு பகுதியாகும் எனவே அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம் எனவே IEEE நெறிமுறைக் குறியீட்டைப் பார்ப்போம் உலகெங்கிலும் உள்ள வாழ்க்கைத் தரத்தை பாதிக்கும் மற்றும் ஒரு தொழிலுக்கான தனிப்பட்ட கடமையை ஏற்றுக்கொள்வதில் ஒரு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் IEEE இன் உறுப்பினர்களாகிய நாம் ஒரு தொழிலுக்கு தனிப்பட்ட கடமை என்ற இந்த வார்த்தை முக்கியமானது கடமை என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது அதன் உறுப்பினர்கள் மற்றும் சமூகங்களுக்கு நாம் சேவை செய்கிறோம் இதன்மூலம் மிக உயர்ந்த நெறிமுறை மற்றும் தொழில்முறை நடத்தை நெறிமுறைகள் மற்றும் ஒப்புக்கொள்கிறோம் நெறிமுறை வடிவமைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி நடைமுறைகளுக்கு இணங்க பாடுபடுவதற்கு பொதுமக்களின் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் நலன்களை முதன்மைப்படுத்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை உடனடியாக வெளிப்படுத்துதல் ஆகும் இரண்டு சாத்தியமான போதெல்லாம் உண்மையான அல்லது உணரப்பட்ட கருத்து வேற்றுமைகளைத் தவிர்ப்பது மற்றும் அவை இருக்கும் போது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு அவற்றை வெளிப்படுத்துவது கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் உரிமைகோரல்கள் அல்லது மதிப்பீடுகளை கூறுவதில் நேர்மையாகவும் யதார்த்தமாகவும் இருக்க வேண்டும் எல்லா வகையிலும் லஞ்சத்தை நிராகரிக்க வேண்டும் அறிவார்ந்த அமைப்புகள் உட்பட வழக்கமான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் திறன்கள் மற்றும் சமூக தாக்கங்கள் பற்றிய தனிநபர்கள் மற்றும் சமூகத்தின் புரிதலை மேம்படுத்துதல் ஆகும் நம் தொழில்நுட்பத் திறனைப் பராமரிக்கவும் மேம்படுத்தவும் பயிற்சி மற்றும் அனுபவத்தின் மூலம் தகுதி பெற்றால் அல்லது பொருத்தமான வரம்புகளை முழுமையாக வெளிப்படுத்திய பின்னரே மற்றவர்களுக்கு தொழில்நுட்ப பணிகளை மேற்கொள்வது பிழைகளை ஒப்புக்கொள்ளவும் திருத்தவும் மற்றவர்களின் பங்களிப்பை சரியாகப் பெறவும் ஏற்றுக்கொள்ளவும் தொழில்நுட்பப் பணிகளை நேர்மையாக விமர்சிக்கவும் முடியும் இனம் மதம் பாலினம் இயலாமை வயது தேசிய தோற்றம் பாலியல் நோக்குநிலை பாலின அடையாளம் அல்லது பாலின வெளிப்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டும் செயல்களில் ஈடுபடாமல் அனைத்து நபர்களையும் நியாயமாக நடத்துதல் காயங்கள் தவிர்க்க மற்றவர்கள் தவறான அல்லது தீங்கிழைக்கும் செயல்களால் மற்றவர்களுக்கு அவர்களின் சொத்து நற்பெயர் மற்றும் வேலைவாய்ப்பு சக பணியாளர்கள் மற்றும் சக பணியாளர்களுக்கு அவர்களின் தொழில் வளர்ச்சியில் உதவுவதற்கும் இந்த நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு உதவுவதற்கும் செய்தல் வேண்டும் எனவே நாம் அங்கு கண்டறிவது பொறியாளர்களின் கடமையை மையமாகக் கொண்ட சில பகுதிகள் உள்ளன மேலும் சில பொறியாளர்களின் நல்லொழுக்கமான குணாதிசயங்களையும் மையமாகக் கொண்டுள்ளன எனவே இந்த நெறிமுறைகளை மதிக்கும் செயல்பாட்டில் சுற்றுச்சூழலை பெரிய அளவில் கவனித்து வருகிறோம் வெளிப்புறத்தன்மை பெரியது இது வெளிப்புறமானது இது தனிப்பட்ட உயிரினத்திற்கு வெளியே உள்ளது இந்தச் சூழல் மற்ற தொடர்புடைய பங்கேற்பாளர்களைக் கொண்டுள்ளது இந்த பங்கேற்பாளர்களுடனான உயிரினத்தின் தொடர்பு தங்களுக்குள் பங்கேற்பாளர்களின் தொடர்பு மற்றும் பங்கேற்பாளர்களின் உடல் சூழலுடன் பெரிய அளவில் தொடர்புகொள்வது இது ஒரு சிக்கலான இயக்கவியல் மற்றும் சினெர்ஜிக்கு வழிவகுக்கிறது இந்த அனைத்து பங்கேற்பாளர்களுடனும் எவ்வாறு தொடர்புகொள்வது என்பது போன்ற நடத்தைக்கு சமநிலையான அணுகுமுறையைக் கொண்டிருப்பது முக்கியம் ஆகும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்களுக்கான அமெரிக்கன் சொசைட்டியும் நெறிமுறைகளைக் கூறலாம் பொறியியலாளர்களின் அடிப்படைக் கோட்பாடுகள் பொறியியல் தொழிலின் ஒருமைப்பாடு கௌரவம் மற்றும் கண்ணியத்தை நிலைநிறுத்தி மேம்படுத்துகின்றன மனித நலனை மேம்படுத்துவதற்காக அவர்களின் அறிவையும் திறமையையும் பயன்படுத்துதல் நேர்மையாகவும் பாரபட்சமற்றவராகவும் பொது மக்களுக்கும் அவர்களது முதலாளிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் விசுவாசத்துடன் சேவை செய்தல் மற்றும் பொறியியல் தொழிலின் தகுதி மற்றும் கௌரவத்தை அதிகரிக்க பாடுபடுகிறது எனவே இங்கு முக்கியமாக மக்களின் நற்பண்புகள் மற்றும் பொறியியல் தொழிலின் நேர்மை மற்றும் கண்ணியத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது எனவே ஒருவரின் அறிவையும் திறமையையும் மனித நலன் மேம்பாட்டிற்காகப் பயன்படுத்துதல் நேர்மையாகவும் பாரபட்சமற்றவராகவும் பொதுமக்களுக்கும் அவர்களின் முதலாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் விசுவாசத்துடன் சேவை செய்தல் மற்றும் பொறியியல் தொழிலின் தகுதி மற்றும் கௌரவத்தை அதிகரிக்க வேண்டும் எனவே அது நபரின் நல்லொழுக்கத்தில் அதிக கவனம் செலுத்துகிறது எனவே பொறியாளர் நாம் அடையும் அடிப்படை விஷயங்கள் அவர்களின் தொழில்சார் கடமைகளைச் செய்வதில் பொதுமக்களின் உடல்நலம் பாதுகாப்பு உடல்நலம் மற்றும் நலன் ஆகியவை முதன்மையாக இருக்க வேண்டும் பொறியாளர் அவர்களின் திறமைக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமே சேவைகளைச் செய்ய வேண்டும் பொறியாளர் அவர்களின் தொழில் மூலம் அவர்களின் தொழில் வளர்ச்சியைத் தொடர வேண்டும் மற்றும் அவர்களின் மேற்பார்வையின் கீழ் அந்த பொறியாளர்களின் தொழில் மற்றும் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை வழங்குவோம் அங்குதான் தற்போதைய தலைமுறையின் தேவைகளைப் பற்றி நாம் பேசுகிறோம் மேலும் வருங்கால சந்ததியினரின் தேவைகளையும் அதனால் இருப்பையும் கவனித்துக்கொள்வது வேண்டும் பொறியாளர் ஒவ்வொரு முதலாளி அல்லது வாடிக்கையாளரின் தொழில்முறை விஷயங்களில் விசுவாசமான முகவர்கள் அல்லது அறங்காவலர்களாக செயல்படுவார் மேலும் கருத்து வேற்றுமையை தவிர்க்க வேண்டும் எனவே பொறியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் செயல்படுவது போல இருக்க வேண்டும் அவர்கள் வாடிக்கையாளரின் சராசரி முதலாளியான அதிபரின் முகவர்களாக செயல்பட வேண்டும் மேலும் இந்த விவகாரத்தில் கருத்து வேற்றுமை தவிர்க்கப்பட வேண்டும் பொறியியலாளர் அவர்களின் சேவைகளின் தகுதியின் அடிப்படையில் அவர்களின் தொழில்முறை நற்பெயரை உருவாக்க வேண்டும் மற்றும் ஒருவருக்கொருவர் நியாயமற்ற முறையில் போட்டியிடக்கூடாது பொறியாளர்கள் மரியாதைக்குரிய நபர்கள் அல்லது நிறுவனங்களுடன் மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும் பொறியாளர்கள் பொது அறிக்கைகளை ஒரு புறநிலை மற்றும் உண்மையுள்ள முறையில் மட்டுமே வெளியிட வேண்டும் எனவே இவை பொறியாளர் செய்ய வேண்டிய செயல்களுக்கு வழிகாட்டும் கொள்கைகளை வழங்கும் நெறிமுறைக் குறியீடுகள் இதனால் அவர்கள் உங்கள் போட்டியாளர்களுடன் சமநிலைப்படுத்துவது உங்களைப் போன்ற நெட்வொர்க்குகளுடன் சமநிலைப்படுத்துவது பற்றி பேசும்போது மீண்டும் ஒரு சமநிலையை பராமரிப்பது போன்றது உங்கள் சப்ளையர்கள் மற்றும் உங்கள் வாடிக்கையாளர்களின் அடிப்படையில் உங்களிடம் உள்ளது எனவே வெளிச் சூழலில் பெரிய அளவில் சமநிலையை பராமரிக்க நீங்கள் அதை எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதைப் பற்றி இது பேசுகிறது எனவே நிலையான வளர்ச்சி மற்றும் பொறியாளர்களைப் பற்றி நாம் பேசும்போது எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்தத் தேவைகளைப் பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் தற்போதைய தேவையைப் பூர்த்தி செய்யும் வளர்ச்சியே நிலையான வளர்ச்சி என்று ஐக்கிய நாடுகளின் உலக ஆணையம் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி வரையறுக்கிறது அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் நிலையான வளர்ச்சி என்பது முதலீட்டின் திசை தொழில்நுட்பத்தின் நோக்குநிலை வளங்களை ஒதுக்கீடு செய்தல் மற்றும் நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் செயல்பாடு ஆகியவை தற்போதைய தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை திறன் மனித நடவடிக்கைகளின் விளைவுகளை உள்வாங்குவதற்கும் எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கான திறனை சமரசம் செய்யாமல் இயற்கை அமைப்புகளின் திறனை ஆபத்தில் ஆழ்த்தாத வகையில் மாற்றும் செயல்முறையாக வரையறுக்கிறது எனவே நீங்கள் பார்த்தால் இது ஒரு நிலையான வளர்ச்சி என்பது மாற்றத்தின் செயல்முறையாகும் இது சுற்றுச்சூழலின் திசை மற்றும் நோக்குநிலை தொழில்நுட்பம் வளங்களை ஒதுக்கீடு செய்தல் மற்றும் நிறுவனங்களின் செயல்பாட்டின் வளர்ச்சி ஆகியவை தற்போதைய தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை மட்டும் மையமாகக் கொண்டிருக்கவில்லை ஆனால் அது தற்போதைய தலைமுறையின் தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை நோக்கி கவனம் செலுத்த வேண்டும் சமரசம் செய்யாத வகையில் அது இயற்கை அமைப்பின் திறனை ஆபத்தில் ஆழ்த்துவதில்லை மேலும் இந்த மனித நடவடிக்கைகளின் விளைவுகளை உறிஞ்சி அதன் அசல் வடிவத்திலிருந்து அதைக் குறைக்கிறது மேலும் எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் எனவே வருங்கால சந்ததியினர் தங்கள் இருப்பு நிலைத்து நிற்கும் அளவுக்கு பலவீனமாகி விடக்கூடாது மேலும் தேவைகள் மற்றும் அபிலாஷைகளைப் பார்ப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் சொந்த வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் தேவைகளை கவனித்துக் கொள்ள முடியாது எனவே பொறியியல் தொழில் இங்கு எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது பொறியாளர்கள் மற்றும் பயன்பாட்டு விஞ்ஞானிகள் அவர்களின் கல்வி மற்றும் பயிற்சியின் காரணமாக சுற்றுச்சூழல் ஆபத்துகள் மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் இரண்டையும் அங்கீகரிக்கும் ஒரு சிறப்பு நிலையில் உள்ளனர் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு அபாயங்களை வெளிச்சத்திற்குக் கொண்டுவருவதற்கு பொறியாளர்கள் மற்றும் பயன்பாட்டு விஞ்ஞானிகளுக்கு தொழில்முறை பொறுப்பு உள்ளது என்ற ஒருமித்த அறிவு மற்றும் பயிற்சியின் அடிப்படையில் அவர்களின் சிறப்பு அறிவு மற்றும் பயிற்சி அவர்களுக்கு சுற்று சூழல் மற்றும் பாதுகாப்பு அபாயங்களை கண்டுபிடிப்பதற்கான அறிவுத் தளம் உள்ளது எனவே என்ன நடக்கிறது என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஷயங்கள் எவ்வாறு செயலாக்கப்படுகின்றன எப்படிச் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதில் எந்தவிதமான முரண்பாடுகளையும் கவனத்தில் கொண்டு வருவது பொறியாளர்களின் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் இது சில ஆபத்துகளுக்கு வழிவகுக்கும் எனவே ஏதேனும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் அல்லது பாதுகாப்பு அபாயங்கள் இருந்தால் அந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு வருவது பொறியாளரின் தொழில்முறை பொறுப்பாகும் இது நிலையான வளர்ச்சி போன்றவற்றில் பொறியியலாளர்களின் பங்கை உயர்த்திக் காட்டுவது மட்டுமல்லாமல் பொதுவாக சுற்றுச்சூழல் தலைமை என்ற கருத்து வெளிப்படுவதற்கு வழிவகுத்தது மேலும் பொறியியல் நிறுவனங்களிலும் குறிப்பிட்டுள்ளது எனவே நமது அறிவை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் நமது உலகக் கண்ணோட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் முடிவைக் கையாள்வதில் உள்ள முன்னோக்கு மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகள் ஒரு தீர்வை எட்டுவதற்கான பிரச்சினைகளை எவ்வாறு தீர்க்கிறோம் அதனால் அது நீண்டகால கவனம் செலுத்துகிறது சுற்றுச்சூழலில் அனைத்து பங்கேற்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களின் பரஸ்பர சகவாழ்வு பற்றியவை ஆகும் இது ஒரு தனிநபர் மற்றும் ஒரு பொறியாளர் அல்லது நிறுவனத்தில் இருக்கும் சுற்றுச்சூழல் தலைமைத்துவ குணங்களை நோக்கி கவனம் செலுத்துகிறது மேலும் இது குறிப்பாக பொறியியல் நிறுவனங்களை நோக்கியதாக உள்ளது ஏனெனில் இது சிந்தனை செயல்முறைகள் புதுமையான சிந்தனை செயல்முறைகள் போன்ற முழு கண்ணோட்டத்தையும் பார்க்கும் ஒரு வழியாகும் இது சுற்றுச்சூழலைப் பொறுத்தவரை முற்றிலும் புதிய சிந்தனை மற்றும் செயல்பாட்டிற்கு வழிவகுக்கிறது நம் அடுத்த அமர்வில் சுற்றுச்சூழல் தலைமை பற்றிய விவாதத்தைத் தொடருவோம் மேலும் அது பற்றிய வழக்குகளையும் விவாதிப்போம்